முன்மாதிரி வடிவமைப்பை உருவாக்குவதில் திட மற்றும் திரவ அடிப்படையிலான செயல்முறைகள் உள்ளன திரவ அடிப்படையிலான செயல்முறைகளில் நீங்கள் ஒரு திரவத்தைப் பயன்படுத்தலாம் அது ஒரு திடமாக மாற்றப்படுகிறது அல்லது ஒரு திடப்பொருளை பாகுநிலை மீள்தன்மை நிலைக்கு மாற்றி அதன் பிறகு ஒரு திடமாக மாற்றலாம் பின்னர் தேவையான முன்மாதிரி வெளியீட்டைப் பெறலாம் எனவே இந்தபகுதியில் பிதிர்வு மற்றும் திரவ அடிப்படையிலான செயல்முறைகளை பார்ப்போம் பிதிர்வு செயல்முறை என்பது உயர் அழுத்தங்களைப் பயன்படுத்துவதன் மூலம் ஒரு டை வடிவிலான துளை வழியாக திடபொருளைக் செலுத்தி உலோகங்களில் ஏற்படும் பிளாஸ்டிக் மாற்றத்தைக் குறிக்கிறது கம்பி செய்ய முயலுவீர்கள் என்றால் ஒரு டை வடிவிலான துளை வழியாக திடபொருளைக் செலுத்தி பிதிர்வு செய்யலாம் அங்கே கம்பி திட நிலையில் இருந்து பாகுநிலை மீள்தன்மை மாற்றப்படும் பின்னர் அது ஒரு மேசையின் மேல் வைக்கப்படும் பின்னர் அதை மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலம் அளவு குறைகிறது திரவ அடிப்படை அல்லாத செயல்முறைகளின் அடிப்படைகளை கண்டோம் இந்த அத்தியாயத்தில் அறிமுகம் அடிப்படைக் கொள்கைகள் பிளாட்டிங் பாதைக் கட்டுப்பாடு மற்றும் பல்வேறு வகையான பொருட்களைப் பற்றி காண்போம் இது மிகவும் முக்கியமானது ஏனெனில் முன்மாதிரி வடிவமைப்பை உருவாக்கும் செயல்முறை அடிப்படை தொடக்க பொருளைப் பொறுத்தது இன்று நாம் விரைவான உற்பத்தி நேரடியாக முன்மாதிரியை உருவாக்குதல் மற்றும் நிகழ்நேர பயன்பாடுகளில் அதைப் பயன்படுத்துதல் பற்றி பேசுவோம் உதாரணமாக திசு திசு அச்சிடுதல் என்பது இன்று இப்போது அதிகம் பேசப்படும் ஒன்று இது ஒருபாலிமர் தொடக்க உலோகம் ஒரு பாலிமர் ஆகும் பின்னர் முடிந்த அளவிற்கு நீங்கள் அதன் கலவையை உருவாக்குகிறீர்கள் நீங்கள் திசுக்களை அச்சிட முயற்சி செய்யலாம் மேலும் இந்ததிசுக்கள் உடலில் ஒன்றிணைந்து இருக்கலாம் அது ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் அசல் பகுதியாக மாறும் பிறகு இந்த சொற்பொழிவில் எஃப் எம் செயல்முறை உயிர்வெளியேற்றம் மற்றும் பிற அமைப்புகளின் வரம்புகள் இதைப்பார்க்க முயற்சிப்போம் Cake Icing ப் போலவே எக்ஸ்ட்ரூஷன் அடிப்படையிலான தொழில்நுட்பங்களையும் காட்சிப்படுத்தலாம் Cake இன் மீது ஒரு கோனைக் கொண்டு எழுதுவோம் ஒரு வேளை நாம் HAPPY BIRTHDAY என எழுத வேண்டுமென்றால் என்ன செய்வோம் அந்த cone ஐ ice ஆல் நிரப்பப்பட்டு பின் அது பிதுக்கப்படும் மற்றும் hopper ஆனது x y திசையில் நகர்த்தப்படும் பொதுவாக நம் கைகளைக்கொண்டு x y திசைகளில்நகர்த்துகின்றோம் icing பொருள் அதாவது சர்க்கரை மற்றும் வெண்ணெய் கலந்த கலவையாக இருக்கும் மற்றும் அது பாகுநிலை மீள்தன்மை நிலையில் இருக்கும் பாகுநிலை மீள்தன்மை நிலையில் இருக்கும் ice ஆல் நிரப்பப்பட்ட cone இன் மீது மிக சிறிய அழுத்தம் கொடுக்கப்பட்டு இடம் மற்றும் வலது புறமாக நகர்த்தும் பொழுது அது எழுத தொடங்குகிறது அப்போது நம் கையானது எல்லாத் திசைகளிலும் நகரும்தன்மை உடையதாக இருக்கும் எனவே நீங்கள் தேவைக்கேற்ப எப்படி வேண்டுமானாலும் சாய்க்கலாம் சில இடங்களில் நிறுத்த வேண்டுமானாலும் நிறுத்தலாம் சில இடங்களில் நீங்கள் இரண்டாவது வரிபூச்சு கொடுக்க வேண்டுமானாலும் அதுசாத்தியம் ஆனால் இருப்பினும் இந்த Cake Icing ங்குடன் ஒப்பிட்டுப்பார்க்க முயற்சிக்கும் போது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் இது 2 12 டி கட்டமைப்பை நோக்கி அதிக ஆதிக்கம் செலுத்துகிறது அதாவது டி உயரம் சில மில்லிமீட்டராக இருக்கும் நீங்கள் அதை சில அங்குலங்கள் ஆக அதிகரிக்க முடியாது சரி எனவே பொதுவாக நாம் செய்வது எளிதான புரிதலுக்காக Cake Icing கில் எடுக்கப்பட்ட ஒரு ஒப்புமையை கொடுக்க முயற்சிக்கிறோம் எனவே நீர்த்தேக்கத்தில் உள்ள பொருளில் ஒரு முனை வழியாக வெளியேற்றப்படும் போது அழுத்தம் பயன்படுத்தப்படுகிறது அழுத்தம் நிலையானதாக இருந்தால் இதன் விளைவாக பொதுவாக சாலை என்று குறிப்பிடப்படுகிறது ஏனென்றால் நீங்கள் அதைத் தள்ளத் தொடங்கி ஒரு கோட்டை வரையும்போது இந்த h இது சாலை என்று அழைக்கப்படுகிறது ஓட்டம் நிலையான விகிதத்தில் இருக்க வேண்டும் நீங்கள் சாலையை போட முயற்சிக்கும்போது ஓட்டம் மிக வேகமாக இருந்தால் வரிசையில் இடைநிறுத்தம் இருக்கலாம் அல்லது தொடக்கத்தில் முடிவில் மற்றும் இடையில் ஒரு நிறைகட்டி இருக்கலாம் நீங்கள் ஒரு மெல்லிய கோடு இருப்பதாய் பார்க்கலாம் எனவே அவை ஒரு நிலையான அழுத்தத்தில் வெளியேற்றப்பட்டால் நீங்கள் ஒரு சாலை அகலத்தைப் பெறுவீர்கள் மேலும் உயரம் ஒரே மாதிரியாக இருக்கும் மேலும் நிலையான விகிதத்தில் பாயும் இந்த விட்டம் மாறாமல் இருக்கும் வைப்பு சேவை முழுவதும் முனை பயணம் ஒரு நிலையான வேகத்தில் வைக்கப்படுகிறது ஓட்டத்தில் அல்லது அழுத்தத்தில் வேறுபாடு இருக்கும்போது நீங்கள் தனித்துவமான கோடுகளைப் பெறலாம் அல்லது நீங்கள் ஒரு மொத்த பெரியஅளவிலான கோடுகளை பெறலாம் எனவே இங்கே மொத்த வெகுஜன உருவாகும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நாங்கள் ஒரு மெல்லிய கோட்டைப் பெறுவோம் பின்னர் இது தடிமனாக இருக்க முயற்சிக்கும் பின்னர் நீங்கள் இதைப் போன்ற ஒன்றைப் பெறுவீர்கள் எனவே இது மாறுபட்ட அழுத்தம் மற்றும் மாறுபட்ட உள்ளீடு விகிதங்கள் காரணமாகவும் இருக்கிறது இது ஒரு வேகத்துடன் நகரும் சரி வெளியேற்றப்பட்ட பொருள் அரை திட நிலையில் இருக்க வேண்டும் இந்த ஐசிங் எடுத்துக்காட்டுக்குச் செல்லுங்கள் தயவுசெய்து இந்த ஐசிங் கேக் ஐசிங்கை நினைவில் கொள்க இது மிகவும் நல்ல ஒப்புமை எனவே அது திடமாகிவிட்டால் நீங்கள் முனை வழியாக தள்ள முடியாது அல்லது அது திடமாகிவிட்டால் முனை வழியாக தள்ள நீங்கள் அதிக அழுத்தத்தை செலுத்த வேண்டும் அது திடமாக மாறும் போது மற்றும் நீங்கள் அதிக அழுத்தத்தை செலுத்த முயற்சிக்கும்போது அங்கே ஓட்டம் கூட இடைநிறுத்தப்படலாம் உதாரணமாக ஓட்டம் இப்படி நிகழும்போது முனையிலிருந்து வெளியேறும் ஓட்டத்தில் நீங்கள் இடைநிறுத்தத்தைக் கொண்டிருக்கலாம் இது ஒரு முனை எனவே நீங்கள் ஒரு அரை திட நிலையைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் அதை முனை வழியாகத் தள்ள வேண்டும் நிலையான வேகத்தைத் தக்க வைத்துக் கொள்ளவும் நிலையான அழுத்தத்தைத் தக்க வைத்துக் கொள்ளவும் முயற்சி செய்யுங்கள் என்பதை நினைவில் கொள்வது எப்போதும் ஒரு அடிப்படை புரிதல் அந்த வடிவத்தில் இருக்கும்போது பொருள் முழுமையாக உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மேலும் நீங்கள் ஒரு H செய்துள்ளீர்கள் எச் இன் அகலம் ஏதுவாக இருந்தாலும் இது போன்ற ஒரு வரியை நீங்கள் உருவாக்க விரும்புகிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீங்கள் முனை வழியாக ஒரு பாஸ் செய்யும்போது உங்களுக்கு ஒரு வரி மட்டுமே கிடைக்கும் இப்போது நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் நீங்கள் திரும்பிச் சென்று முனை வழியாக அடுத்த வரியைத் தொடங்கவேண்டும் அதனால் நான் என்ன சொல்லமுயற்ச்சிக்கிரேன் என்றல் இரண்டு வரிகளுக்கிடையில் ஒரு இடைநிறுத்தம் இருந்தால் அல்லது இந்த இரண்டு வரிகளும் சேரவில்லை என்றால் இந்த இரண்டு சாலைகள் சேரவில்லை என்றால் இந்த இரண்டு சாலைகளுக்கும் இடையில் நீங்கள் சரியான ஒட்டுதலைப் பெற முடியாது இது இடைநிறுத்தத்தைக் கொண்டுவர முயற்சிக்கும் இது உங்களுக்கு மிகவும் மோசமான தோற்றத்தை தரக்கூடும் எனவே இது ஒன்றுடன் ஒன்று இருக்க வேண்டும் அல்லது ஒன்றுடன் ஒன்று இணையும் போது இரண்டு சாலைகளுக்கு இடையில் ஒட்டு இருக்கும் என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் நான் குறுக்கு பகுதியை வரைய முயற்சித்தால் இது இப்படி இருக்கும் இது போன்று இருக்கும் எனவே இது ஏற்கனவே வெளியேற்றப்பட்ட பொருளின் சரியான பிணைப்பு இருப்பதை மட்டுமே உறுதி செய்யும் எனவே இது முதல் மற்றும் இது இரண்டாவது இந்த சக முதல் உலர்ந்தாள் ஒட்டுவது ஒரு பிரச்சனையாக இருக்கும் இது முதல் வரி முழுவதுமாக காயாமல் இருந்தால் தான் இரண்டாவதாகப் பிதுக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட பொருளுடன் ஒட்டி கொள்ளும் தன்மை இருக்கும் நான் ஒரு லேயரைப்பற்றி சொல்கிறான் ஆனால் நீங்கள் ஒரு 3D பொருளை உருவாக்க விரும்பினால் லேயேற்கு இடையில் பிணைப்பு ஏற்பட வேண்டும் எனவே ஏற்கனவே பிதுக்கப்பட்ட வெளியேற்றப்பட்ட பொருளும் இனி பிதுக்கப்படும் வெளியேற்றப்படும் பொருளும் ஒன்றுடன் ஒன்று சேர்ந்து ஒரு திடப் பொருளை உருவாக்க வேண்டும் ஒருவேளை அவ்வாறு இணையவில்லை என்றால் பிளவு ஏற்படும் பிளவு ஏற்பட்ட பொருளை உபயோகிக்க இயலாது பொருள் பிதுக்கப்படும் பொழுது விரைவான உற்பத்தி இயந்திரம் ஆனது அதை முழுவதுமாக ஸ்கேன் செய்யும் திறனை பெற்றிருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக நீங்கள் H ஐ உருவாக்க ஆரம்பிக்கின்ரீ கள் இங்கு முடிக்கிறீர்கள் நீங்கள் இங்கே முடித்தீர்கள் நீங்கள் இங்கிருந்து மீண்டும் பயன்படுத்த விரும்பினால் நீங்கள் இந்த பக்கத்திலிருந்தே ஆரம்பித்து செல்லலாம் இல்லையெனில் நீங்கள் எல்லா வழிகளிலும் சென்று மேலிருந்து தொடங்கவும் எனவே அதைத்தான் அவர்கள் கூறுகிறார்கள் ராபிட் ப்ரோடோடிப்பிங் இயந்திரமானது ஹாரிஸ்ன்ட்டல் பிளனே ஸ்கேன் செய்யும் திறன் கொண்டதாக இருக்க வேண்டும் அதே போல் ஸ்கேன் செய்யும் போது பொருளின் ஓட்டத்தைத் தொடங்கவும் நிறுத்தவும் வேண்டும் ஒரு லேயர் முடிவடைந்தவுடன் முனை மேலே செல்ல வேண்டும் அல்லது உருவாக்கப்படும் பகுதி கீலே செல்ல வேண்டும் அப்பொழுது தான் அடுத்த லேயரை உருவாக்கமுடியும் எனவே இது தான் H நாம் ஒரே plane இல் செல்கிறோம் பிறந்தநாள் வாழ்த்துக்களை நீங்கள் எழுத விரும்பினால் நீங்கள் எழுதுவது என்னவென்றால் H என்பது ஒரு அடுக்கு மட்டுமே நாம் ஒரு 3D H ஐ உருவாக்க விரும்புகிறோம் என்று வைத்துக் கொள்வோம் எனவே நாம் H இன் மேல் பகுதியை வரைய விரும்பினால் நாம் அனுமானிப்போம் இது முதல் அடுக்கு இரண்டாவது அடுக்கு மூன்றாவது அடுக்கு சரி எனவே இது H இன் இரண்டு கால்கள் எனவே நான் என்ன சொல்ல முயற்ச்சிக்கிரேன் என்றால் ஒன்று மேஜை கிளே செல்ல வேண்டும் அல்லது முனை ஆனது மேலே செல்ல வேண்டும் எனவே அது அடுக்கை உருவாக்க முயற்சிக்கிறது வெளியேற்ற செயல்முறையைப் பயன்படுத்தும் போது இரண்டு முதன்மை அணுகுமுறைகள் உள்ளன பொருள் நிலையை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வழியாக வெப்பநிலையைப் பயன்படுத்துவதே பொதுவாகப் பயன்படுத்தப்படும் அணுகுமுறை எனவே நான் சொல்ல முயற்சிப்பது என்னவென்றால் நீங்கள் ஏற்கனவே ஒரு அடுக்கை வெளியேற்றிவிட்டீர்கள் இந்த அடுக்கு குறிப்பிட்ட வெப்பநிலையில் வளிமண்டலத்திற்கு வெளிப்படும் போது அது திடப்படுத்த முயற்சிக்கும் எனவே நான் திடப்படுத்துதல் செயல்முறையை தாமதமாக்க வேண்டுமானால் நான் என்ன செய்கிறேன் அதைச் சுற்றியுள்ள ஒரு சூழலைப் பயன்படுத்துகிறேன் மற்றும் சுற்றுப்புறத்தில் ஒரு வெப்பநிலையை பராமரிக்க முயற்சிக்கிறேன் நான் சுற்றுப்புறத்தில் வெப்பநிலையை பராமரிக்கத் தொடங்கும் போது வெளியேற்றப்பட்ட அடுக்கு மற்றும் சற்று முன் வெளியேற்றப்பட்ட அடுக்கு ஒன்றுக்கொன்று சேர முயற்சிக்கும் மற்றும் ஒரு அடுக்கை அல்லது சாலையை உருவாக்க முயற்சிக்கும் உருகிய பொருள் ஒரு நீர்த்தேக்கத்திற்குள் திரவமாக்கப்படுகிறது இதனால் அது முனை வழியாக வெளியேறி திடப்படுத்துவதற்கு முன் அருகிலுள்ள பொருளுடன் பிணைப்பை ஏற்படுத்தும் எனவே இப்போது நீங்கள் ஐசிங்கின் ஒப்புமைகளைப் பார்க்கும்போது நீங்கள் பாராட்ட முடியும் என்று நினைக்கிறேன் விரைவான உற்பத்தி வெளியேற்றப்படும் செயல்முறையைப் பார்க்கும்போது அது கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கிறது இந்த அணுகுமுறை conventional powder extrusion செயல்முறைக்கு ஒத்ததாகும் powder extrusion இல் extruder கிடை மட்டமாக பொருத்தப்பட்டு இருக்கும் ராபிட் manufacturing extrusion இல் extruder plotting system இல் செங்குத்தாக பொருத்தப்பட்டிருக்கும் ஒரு மாற்று அணுகுமுறை திடப்பொருளை ஏற்படுத்த ஒரு இரசாயன மாற்றத்தைப் பயன்படுத்துவதாகும் வேதியியல் மாற்றம் என்பது ஏற்கனவே உங்களிடம் ஒரு திரவம் உள்ளது அதில் நீங்கள் சேர்க்கும் ஒரு வேதிப்பொருளைப் பயன்படுத்துகிறீர்கள் அல்லது நீங்கள் ஒரு துவக்க agent ஐ பயன்படுத்துகிறீர்கள் எடுத்துக்காட்டாக நீங்கள் ஒரு ஒளியைப் பயன்படுத்தலாம் இது ஒரு பாலிமரை சென்று அடிக்கும் மற்றும் பாலிமரில் curing சுழற்சி வினையூக்கி உள்ளது அது பாலிமரை ஐ cure செய்கிறது எனவே அது இரசாயன அணுகுமுறை என்று அழைக்கப்படுகிறது அத்தகைய சந்தர்ப்பத்தில் curing ஏஜென்ட் காற்றில் எஞ்சிய கரைப்பான் எதிர்வினை அல்லது ஈரமான பொருளை உலர்த்துவதன் மூலம் பிணைப்பை ஏற்படுத்த அனுமதிக்கிறது இந்த செயல்முறை ஸ்டீரியோலிதோகிராஃபி ஆகும் எனவே ஸ்டீரியோலிதோகிராஃபி பாகங்கள் உலரக்கூடும் இந்த அணுகுமுறை உயிர்வேதியியல் பயன்பாடுகளுக்கு மிகவும் பொருந்தக்கூடியதாக இருக்கலாம் அங்கு பொருள் உயிரணுக்களுடன் ஒரு உயிரி இணக்கத்தன்மையைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே பொருளின் தேர்வு மிகவும் தடைசெய்யப்பட்டுள்ளது இது பயோ உயிரி பயன்பாடுகளில் அதிகம் இருப்பினும் தொழில்துறை பயன்பாடுகளும் இருக்கலாம் ஒரு வெப்ப விளைவை முழுமையாக நம்புவதை விட எதிர்வினை இன்ஜெக்ஷன் வடிவமைத்தல் தொடர்பான செயல்முறையைப் பயன்படுத்தலாம் எனவே எந்தவொரு extrusion அடிப்படையிலான செயல்முறைக்கும் பொதுவான பல முக்கிய அம்சங்கள் உள்ளன பொருளை ஏற்றுதல் பொருளை திரவமாக்கல் அழுத்தத்தைப் பயன்படுத்துதல் வெளியேற்றுதல் கட்டுப்படுத்தப்பட்ட முறையில் முன் வரையறுக்கப்பட்ட பாதைக்கு ஏற்ப ப்ளோட்டிங் செய்தல் ஒரு ஒத்திசைவான திட கட்டமைப்பை உருவாக்க வேண்டும்மென்றால் பொருள் தனக்குத்தானே பிணைக்கப்பட வேண்டும் அல்லது இரண்டாம் நிலை உருவாக்க பொருள் தேவை சிக்கலான வடிவியல் அம்சங்களை இயக்க துணை கட்டமைப்பை உள்ளடக்குதல் இவை அனைத்தும் சில முக்கியமான அம்சங்கள் கடைசி வகுப்பிலேயே சொன்னேன் உங்களிடம் ஒரு free hanging body இருந்தால் எனவே இந்த free hanging body ஒரு துணை அமைப்பால் செய்யப்படும் எனவே இவை அனைத்தும் பொதுவான முக்கிய அம்சங்களாகும் அவை வெளியேற்ற செயல்முறை பற்றி நாம் பேசும்போது சிந்திக்க வேண்டும் வெளியேற்றத்தின் அடிப்படையிலான விரைவான உற்பத்தி செயல்முறையின் சிக்கல்களை முழுமையாகப் புரிந்துகொள்ள இவை தனித்தனி பிரிவுகளில் பரிசீலிக்கப்படும் எனவே இது FDM செயல்முறைக்கு ஒரு அடிப்படைக் கொள்கையாகும் இணைந்த படிவு முறை FDM செயல்முறை எனவே இங்கே நாம் ஒரு இழை கம்பி எடுக்க முயற்சிக்கிறோம் இது பொதுவாக பாலிமராகும் நாம் பயன்படுத்துவது ஏபிஎஸ் நைலானும் பயன்படுத்தலாம் சரி எனவே மக்கள் இப்போது பல்வேறு அமைப்புகளில் பணிபுரிகின்றனர் நீங்கள் உயிரியக்க இணக்கமான பொருளையும் கொண்டிருக்கலாம் உயிரியக்க இணக்கமான ஏபிஎஸ் உள்ளது தொழில்துறை ஏபிஎஸ் உள்ளது அவற்றில் ஏதேனும் ஒரு பாலிமரைத் தேர்வு செய்யலாம் பாலிமர் ஏன் பாலிமர் திடமானது வெப்பத்தின் காரணமாக viscoelastic நிலைக்குச் சென்று பின்னர் அது மீண்டும் ஒரு திடமாகிறது எனவே இது ஒரு திரவ நிலைக்கு செல்லாது எனவே விஸ்கோலாஸ்டிக் வழிமுறைகள் நீங்கள் ஒரு வடிவத்திற்கு திடத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் நீங்கள் திடத்திற்கு ஒரு வடிவத்தை கொடுக்க முயற்சி செய்யலாம் இது semi cured வடிவத்தில் உள்ளது எனவே இது விஸ்கோலாஸ்டிக் என்று அழைக்கப்படுகிறது எனவே இழை உள்ளது நீங்கள் உலோகங்களையும் பயன்படுத்தலாம் இன்று நாம் மக்கள் பயன்படுத்த முயற்சிக்கும் உலோகங்கள் அதாவது செம்பு அலுமினியம் steel ஆகியவற்றைப் பற்றி பேசுகிறோம் steel rod கள் பயன்படுத்தப்படுகின்றன அவை ஒரு முனை வழியாக அனுப்பப்படுகின்றன எனவே உள்ளீடில் சரியான tension தொடர்ந்து இருக்க நாம் இந்த பிஞ்ச் ரோலரைப் பயன்படுத்துகிறோம் இது நிலையான அழுத்தத்திற்கானது icing நீங்கள் நினைவில் வைத்திருப்பீர்கள் கேக் ஐசிங் எடுத்துக்காட்டு நிலையான அழுத்தத்தைப் பற்றி நாம் பேசினோம் எனவே இந்த இரண்டு பின் களும் கம்பிக்கு சரியான tension ஐ கொடுக்க முயற்சிக்கின்றன அதாவது கம்பி முனைக்குள் நகர்கிறது மற்றும் நாம் பாலிமரைப் பற்றி பேசும்போது நாம் என்ன செய்கிறோம் முனை வழியாக கம்பி கடக்கும்போது அது சூடாகிறது எனவே அது சூடாகும்போது அது ஒரு விஸ்கோலாஸ்டிக் நிலைக்குச் செல்கிறது எனவே இது திரவமாக்கப்பட்ட அறையில் செய்யப்படுகிறது இந்த பகுதியில் வெப்பமாக்கல் செய்யப்படுகிறது நீங்கள் வெப்பநிலையை 50 60 100 120 டிகிரி செல்சியஸாக அதிகரிக்கிறீர்கள் நீங்கள் சூடாக்குகிறீர்கள் பின்னர் பாலிமர் கடந்து செல்லப்படுகிறது இப்போது nozzle முனை வழியாக என்ன நடக்கிறது எனவே இங்கே அது சரியாக வீக்கம் அடையலாம்இது வீக்கம் அடையலாம் அல்லது இது சிதைக்கப்படலாம் ஆனால் அது ஒரு நிலையான சுற்றுப்பாதை வழியாக தள்ளப்படும் போது அதாவது nozzle இன் முனை வழியாக எனவே இவ்விடத்தில் வெளியேற்றப்படுவது ஒரு நிலையான வட்டத்தைக் கொண்டிருக்கும் இப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் அட்டவணையை x திசையிலும் y திசையிலும் நகர்த்த முயற்சிக்கிறீர்கள் எனவே நீங்கள் ஒரு அடுக்கைப் பெறுவீர்கள் நீங்கள் z திசையில் மேஜையை கீழே இழுக்கும்போது நீங்கள் இன்னும் ஒரு அடுக்கைப் பெறுவீர்கள் மேலும் இறுதியாக கட்டப்பட்ட பொருள் scafold என அழைக்கப்படுகிறது எனவே தயவுசெய்து ஐசிங்கின் ஒப்புமையை வைத்து அதைச் செய்யத் தொடங்குங்கள் எனவே இங்கே நுழைவு விகிதங்கள் நிலையான இணைப்பு ஊட்ட விகிதங்கள் மேஜை இயக்கத்தால் ஆணையிடப்படுகின்றன எனவே ஒரு சீரான சாலை தடிமன் பெற அழுத்தம் அது வெளியேறும் வழி மற்றும் வேகத்திற்கு இடையில் ஒரு ஒத்திசைவு இருக்க வேண்டும் வெளியேற்ற செயல்முறை பற்றிய கணித புரிதல் விரைவாக சிக்கலானதாக மாறும் ஏனெனில் இது பல நேரியல் அல்லாத விதிமுறைகளை உள்ளடக்கியது அடிப்படை விஞ்ஞானம் ஒரு முனை வழியாக அதிக பிசுபிசுப்பான பொருளை வெளியேற்றுவதை உள்ளடக்கியது பொருள் நியூட்டனின் திரவமாக பாய்கிறது என்று கருதுவது நியாயமானதே அது சரியானதல்ல இது நியூட்டனியன் அல்லாதது பாலிமர் எப்போதுமே நியூட்டனியன் அல்லாதது ஆனால் பரப்பு அழுத்தம் மற்றும் பரப்பு திரிபு இரண்டும் நேரியலை பின்பற்றுகிறது என்று நாம் கருதுகிறோம் இந்தப் பிரிவில் உள்ள பெரும்பாலான கலந்துரையாடல்களில் உருகிய பொருளின் வெளியேற்றம் திடப்படுத்தலுக்கான வெப்பநிலையை உள்ளடக்கியிருக்கலாம் என்று கருதுவோம் இந்த வெப்பநிலை பொதுவாக நேரத்துடன் ஒப்பிடும்போது வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே வெப்பநிலை மற்றொரு நேர சார்பு காரணியால் மாற்றப்படலாம் இங்கே நாம் நேரத்தைப் பொறுத்து இருக்கிறோம் எனவே வெப்பநிலை நேரத்தை சார்ந்த காரணியால் மாற்றப்படும் எனவே பொதுவான அனைத்து அம்சங்களையும் நாம் வகுத்துள்ளோம் அதில் ஒன்று பொருள் ஏற்றுதல் வெளியேற்றம் பயன்படுத்தப்படுவதால் ஒரு அறை இருக்க வேண்டும் அதில் இருந்து பொருள் வெளியேற்றப்பட வேண்டும் எனவே பொதுவாக என்ன நடக்கும் நீங்கள் முனைகளைப் பார்த்தால் இந்த முனை ஒரு ஸ்பூலுடன் இணைக்கப்படும் இந்த ஸ்பூலில் 1000 மீட்டர் நீளமுள்ள கம்பிகள் இருக்கும் அவை முனை வழியாகச் செல்லும் எனவே கம்பி முனை வழியாக செல்கிறது நாம் கம்பியைக் pass செய்து வெளியீட்டைப் பெறுவோம் வெளியேற்றம் பயன்படுத்தப்படுவதால் பொருள் வெளியேற்றப்பட்ட ஒரு அறை இருக்க வேண்டும் இங்கே இது ஒரு கம்பி எனவே நீங்கள் அதை ஒரு ஸ்பூலில் வைக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு ஸ்பூல் இல்லையென்றால் உங்கள் ஐசிங் எடுத்துக்காட்டுக்குச் சென்றால் உங்களிடம் ஒரு ஹாப்பர் இருக்க வேண்டும் அந்த ஓப்பேர் இங்கு அறை என்று கருதப்படுகிறது இதில் பொருள் முன்பே ஏற்றப்பட்டிருக்கும் ஆனால் அறைக்குள் தொடர்ந்து பொருள் வழங்கப்பட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் பொருள் திரவ வடிவத்தில் இருந்தால் பொருளை பம்ப் செய்வதே சிறந்த அணுகுமுறை பெரும்பாலான மொத்த பொருள் ஒரு திடப்பொருளாக வழங்கப்படுகிறது மற்றும் வழங்குவதற்கான மிகவும் பொருத்தமான முறை துகள்கள் அல்லது தூள் வடிவத்தில் உள்ளன அல்லது பொருள் தொடர்ச்சியான இழைகளாக வழங்கப்படுகிறது எனவே இதை நீங்கள் துகள்களில் வைத்திருக்கலாம் நீங்கள் அதை பொடியாக வைத்திருக்கலாம் அதை ஒரு ஸ்பூல் வடிவத்தில் வைத்திருக்கலாம் நீங்கள் injection வடிவமைத்தளை எடுத்துக்கொண்டால் அதில் பொருள் என்பது துகள் அல்லது தூள் வடிவிலோ காணப்படும் ஒரு ஹீட்டர் இருப்பதாக நான் சொன்னேன் அதில் ஹீட்டர் துகள்களுக்கு வெப்பத்தை மாற்றுகிறது அல்லது பொடிகள் ஈர்ப்பு விசையின் கீழ் அல்லது ஒரு திருகு உதவியுடன் அறை வழியாக வழங்கப்படுகின்றன திரவமாக்கல் வெளியேற்றும் முறை அறையில் வைத்திருப்பது ஒரு திரவமாக மாறும் அது இறுதியில் ஒரு die அல்லது முனை வழியாக தள்ளப்படலாம் முன்னர் குறிப்பிட்டபடி இந்த பொருள் ஒரு solution வடிவத்தில் இருக்கக்கூடும் அது வெளியேற்றத்தைத் தொடர்ந்து விரைவாக திடப்படுத்தும் ஆனால் அறைக்கு வெப்பம் பயன்படுத்தப்படுவதால் இந்த பொருள் ஒரு திரவமாக இருக்கும் இத்தகைய வெப்பம் பொதுவாக அறையைச் சுற்றியுள்ள ஹீட்டர் சுருள் மூலம் பயன்படுத்தப்படும் மற்றும் உருகலில் ஒரு நிலையான வெப்பநிலையை பராமரிக்க இந்த வெப்பத்தை பயன்படுத்த வேண்டும் Refer Slide Time 2051 வெளியேற்றத்தில் முதல் செயல்முறை loading பின்னர் வெப்பப்படுத்துதல் பிதிர்வு முனை வெளியேற்றப்பட்ட இழைகளின் வடிவத்தையும் அளவையும் தீர்மானிக்கிறது முனையிலிருந்து வெளியே வருவது ஒரு திரவமாக இருக்கும் அதை நாம் தொடர்ச்சி என்று அழைக்கிறோம் அதுதான் இழை வடிவம் மற்றும் அளவு முனை சுழற்சியால் தீர்மானிக்கப்படுகிறது நீங்கள் இதைப் போன்ற ஒரு முனை சுழற்சியைக் கொண்டிருக்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் பிறந்தநாளைப் பற்றி பேசும்போது நம்மிடம் நட்சத்திர வடிவம் போன்ற முனைகளின் சுற்றுகள் உள்ளன முனைகளின் சுற்றுகள் நீளமாக இருக்கலாம் பிளவுகளைக் கொண்டிருக்கலாம் இவை முனை வெளியேறும் வடிவம் என்று அழைக்கப்படுகின்றன வெளியேற்றப்பட்ட இழைகளின் வடிவம் மற்றும் அளவு முனை வெளியேறும் விட்டத்தை சார்ந்துள்ளது பெரிய முனை விட்டத்தில் பொருள் மிக விரைவாக பாயும் ஆனால் CAD வரைபடத்துடன் ஒப்பிடும்போது குறைந்த துல்லியத்துடநே காணப்படுகிறது எனவே மாதிரியின் துல்லியத்தை தீர்மானிக்க முனை விட்டம் முக்கியமானது குறைந்தபட்ச அம்ச அளவும் உருவாக்குவதற்கும் முனை விட்டதின் அளவு மூலமாகத் தான் தீர்மானிக்கப்படுகிறது எந்தவொரு அம்சமும் முனை விட்டதை விட சிறியதாக இருக்க முடியாது மேலும் நடைமுறையில் அம்சம் பொதுவாக பெரியதாக இருக்கும் முனை விட்டதை விட அம்சம் பெரியதாக இருக்கும் அவற்றை திருப்திகரமான வலிமையுடன் உண்மையாக பெருக்கம் செய்ய வேண்டும் எனவே எந்த அம்சமும் விட்டத்தை விட சிறியதாக இருக்க முடியாது அதாவது முனை விட்டம் இதுவும் முக்கியமானது எக்ஸ்ட்ரூஷன் பிரஷர் செயல்முறைகள் பெரிய பகுதிகளுக்கு மிகவும் பொருத்தமானவை அவை அம்சங்கள் மற்றும் சுவர் தடிமன் கொண்டவை அவை குறைந்தது இரண்டு மடங்கு பிதிர்வு முனையின் பெயரளவு விட்டத்தை விட அதிகமாக இருக்கும் இது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கட்டைவிரல் விதி எனவே சுவரின் தடிமன் பயன்படுத்தப்பட்ட வெளியேற்றப்பட்ட முனைகளின் பெயரளவு விட்டத்தை விட இரண்டு மடங்காக இருக்கும் எனவே ஒரு எளிய திருகு வடிவவியலைப் பயன்படுத்தி வெளியேற்றத்தைப் பற்றி நாம் பேசும்போது உருகிய பொருள் படிப்படியாக திருகுடன் நகரும் இது திருகு முடிவில் injection வடிவமைக்கும் சேனலுக்கானது அங்கு முனை சேனலுடன் பொருள் ஓட்டத்தின் வேகம் W ஆகும் W என்பது D N pi மற்றும் Cos φ இன் பெருக்கமாகும் W piDNcosφ D என்பது திருகு விட்டம் N என்பது ஆர் எம் மற்றும் திருகு கோணம் எடுத்துக்காட்டாக உங்களிடம் ஒரு திருகு இருக்கிறது இந்த திருகு இருக்கும் இந்த திருகு கோணம் பற்றி நாம் பேசுகிறோம் சரி எனவே U என்பது பொருளின் திசைவேகம் முனை நோக்கி இதன்மூலம் வழங்கப்படுகிறது இது சேனலுடன் பொருள் ஓட்டத்தின் வேகம் W ஆகும் எனவே இந்த இரண்டு திசைவேகங்களும் வேறுபட்டவை W என்பது சேனலுடன் ஒரு பொருள் ஓட்டம் இங்கு U என்பது முனை நோக்கி பொருளின் திசைவேகம் சரி எனவே இங்கே இப்போது ஒரு சுவாரஸ்யமான சிந்தனை செயல்முறை வருகிறது பாருங்கள் இவை துகள்கள் துகள்கள் அல்லது பொடிகள் நீங்கள் பெறும் துகள்களிலிருந்து எந்த பாலிமர் பொடிகள் கம்பியாக மாற்றப்படுகின்றன இது ஒரு கம்பி இந்த கம்பி எஃப் எம் செயல்பாட்டில் எக்ஸ்ட்ரூஷன் எனப்படும் செயல்முறையால் பயன்படுத்தப்படுகிறது நாங்கள் ஒரு வெளியீட்டை உருவாக்க முயற்சிக்கிறோம் கம்பியை மாற்ற நான் ஏன் துகள்களைப் பயன்படுத்த வேண்டும் பின்னர் கம்பி அவற்றை வெளியேற்ற வேண்டும் என்று மக்கள் யோசிக்கத் தொடங்கியுள்ளனர் துகள்கள் அல்லது தூள் ஒரு கம்பியாக மாற்றப்படுகிறது இந்த கம்பி FDM செயல்பாட்டில் பயன்படுத்தப்படுகிறது வெளியேற்ற செயல்முறை மூலம் ஒரு வெளியீட்டை உருவாக்க முயற்சிக்கிறோம் இப்போது நான் ஏன் துகள்களை கம்பியாக மாற்றுகிறேன் பின்னர் எஃப் எம்மில் கம்பியைப் பயன்படுத்துகிறேன் என்று மக்கள் சிந்திக்கிறார்கள் மாறாக நான் முறையை கடந்து செல்கிறேன் நான் நேரடியாக துகள்களை எஃப் எம் செயல்முறைக்கு நகர்த்துவேன் இது ஒரு செயல்முறையை குறைக்கும் இங்கே நாம் துகள்களைக் குறைக்கத் தொடங்கும் போது பொருட்களின் தெளிவுத்திறனை மேம்படுத்தலாம் எனவே ஸ்பூல் அனுப்பும் முனைக்கு பதிலாக மக்கள் இந்த துகள்களை நேரடியாகப் பயன்படுத்தத் தொடங்கியுள்ளனர் நாம் ஒரு ஹாப்பர் வைத்திருப்போம் இன்ஜெக்ஷன் மோல்டிங் மெஷின் ஹாப்பரைப் போலவே இங்கே துகள்கள் திருகு வழியாக அனுப்பப்படுகின்றன அது முனை வழியாக வெளியேறும் பின்னர் அது மேசையில் வைக்கப்படும் எம்மின் தீர்மானத்தை மேம்படுத்துவதற்காக மக்கள் வேலை செய்யத் தொடங்கிய மற்றொரு செயல்முறையாகும் ஏனென்றால் நாம் ஒரு கம்பியைப் பயன்படுத்தினால் அம்சத் தீர்மானத்தில் எப்போதும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும் எனவே ஒரு நிலையான ஹெலிகல் கோணத்திற்கான வெளியேற்றம் என்பது அளவீட்டு ஓட்டம் barrel ல் உள்ள திருகு காரணமாக ஏற்படுகிறது இது ஒரு இழுவை ஓட்டம் என்று அழைக்கப்படுகிறது QD ஆனது திருகுஅளவியின் பரிமாணம் மற்றும் வேகத்திற்கு நேர் விகிதத்தில் இருக்கும் எனவே ஒரு நிலையான ஹெலிக்ஸ் கோணத்திற்கு barrel ல் திருகு காரணமாக ஏற்படும் அளவீட்டு ஓட்டம் இழுவை ஓட்டம் QD என அழைக்கப்படுகிறது நாம் இழுவை ஓட்டத்தின் கீழ் செயல்படுவதால் உருகிய பொருளின் ஒப்பீட்டு வேகம் W ஆக இருக்கும் அது திருகுடன் தொடர்பு கொள்ளும் மற்றும் barrel ன் நிலையான சுவருடன் தொடர்பு கொள்ளும் பொருளுக்கு 0 ஆகும் எனவே நாம் திருகு உயரத்தை ஒருங்கிணைத்து QD ஐப் பெற முயற்சிக்க வேண்டும் இந்த செவ்வக சேனலில் பயணிக்கும் உருகிய பொருளை பொதுமைப்படுத்துதல் சேனல் ஓட்டம் QD சேனல் அகலம் B மற்றும் dy என்பது உயரம் 0 முதல் H WB dy வரை ஒருங்கிணைப்பதில் வெளிப்படுத்தலாம் இதனுடைய result WBH 2 ஆக இருக்கும் அங்கு H என்பது திருகு ஆழம் W 2 என்பது சராசரி டவுன் சேனல் வேகம் என வரையறுக்கப்படுகிறது QD இல் W ஐ மாற்றினால் இந்த சமன்பாட்டைப் பெறலாம் எனவே உராய்வு இல்லை என்று இங்கே கருதுகிறோம் இது முதல் கொள்கை மற்றும் இது ஒரு பொதுவானதாகும் நீளம் L உயரம் H மற்றும் எல்லையற்ற நீளம் ஆகியவை பரப்பு அழுத்தத்தின் பின்வரும் அடிப்படை சமன்பாட்டிலிருந்து பெறப்படலாம் X என்பது ஓட்ட திசைக்கு செங்குத்தாக இருக்கும் மற்றும் dP என்பது அழுத்தம் மாற்றம் விட்டம் வழியாக அழுத்தம் வீழ்ச்சி மற்றும் L என்பது நீளம் எனவே ஒரு நியூட்டனின் திரவத்திற்கு இது இவ்வாறு வரையறுக்கப்படுகிறது எனவே இது minus விஸ்கோசிட்டி ɳ X dvz dx ஆகும் எனவே ஈட்டா ɳ என்பது நியூட்டனின் திரவத்தால் வரையறுக்கப்பட்ட உருகிய ஓட்டத்தின் மாறும் பாகுத்தன்மை ஆகும் இந்த முந்தைய இரண்டு சமன்பாடுகளையும் இணைத்து நம்மிடம் ஒரு சமன்பாடு உள்ளது இது இறுதி சமன்பாடு இங்கிருந்து நீங்கள் ஈட்டா ɳ மதிப்பைக் கண்டுபிடித்து அதை equation ல் சுபிஸ்டிடுட் செய்யவும் அடுத்ததாக நாம் திடப்படுத்தலைப் பார்க்கப் போகிறோம் ஏன் திடப்படுத்துதல் செயலாக்கத்தின் போது நீக்கம் ஏற்படும் நீக்கம் தவிர்க்க நாம் திடப்படுத்தலில் கவனம் செலுத்த வேண்டும் பொருள் வெளியேற்றப்பட்டதும் அது ஒரே வடிவமாகவும் அளவாகவும் இருக்க வேண்டும் பாலிமர் பொருளின் ஈர்ப்பு மற்றும் மேற்பரப்பு tension பொருள் வடிவத்தை மாற்றக்கூடும் அதே நேரத்தில் குளிரூட்டும் மற்றும் உலர்த்தும் விளைவுக்கு ஏற்ப அளவு மாறுபடலாம் பொருள் ஒரு ஜெல் வடிவத்தில் விலக்கப்பட்டிருந்தால் பொருள் உலர்த்தும்போது சுருங்கக்கூடும் அத்துடன் சாத்தியமான நுண்ணியதாக மாறும் எனவே brush ன் மேல் நீங்கள் பேஸ்டை வைக்க முயற்சி செய்கிறீர்கள் மேலும் அதன் விட்டத்தை குறிக்கவும் நேரத்தைப் பொறுத்து விட்டம் மாற்றத்தைத் திட்டமிடவும் நீங்கள் அதைப் பார்க்கவும் விட்டம் நேரத்தைப் பொறுத்து குறைந்து கொண்டே இருக்கும் இதற்கு விஸ்கோ elastic behavior உம் ஒரு காரணமாக திகழ்கிறது எனவே ஈர்ப்பு மேற்பரப்புtension பொருள் வடிவத்தை மாற்றுவதற்கு காரணமாக இருக்கலாம் அதே நேரத்தில் குளிரூட்டல் மற்றும் உலர்த்தலின் படி அளவு மாறுபடலாம் பொருள் ஜெல் வடிவத்தில் வெளியேற்றப்பட்டால் அது சுருங்கக்கூடும் பிறகு என்ன நடக்கும் விட்டம் குறையும் ஆனால் இது ஒரு நிலையான தொகுதி செயல்முறை எனவே இந்த விட்டம் இந்த விட்டம் மாறும் உயரம் குறையும் ஏனெனில் இது ஒரு நிலையான பாகம் உயரம் குறைந்துவிட்டால் விட்டம் அதிகரிக்கும் அவ்வளவுதான் உருகிய நிலையில் பொருள் வெளியேற்றப்பட்டால் அது குளிர்ச்சியடையும் போது சுருங்கக்கூடும் அதன் மேல் சுருக்கம் குளிரூட்டலும் உள்ளது குளிரூட்டலும் நேர்கோட்டுடன் இருக்க வாய்ப்புள்ளது நேரியல் அல்லாத விளைவு குறிப்பிடத்தக்கதாக இருந்தால் அது சாத்தியமாகும் இதன் விளைவாக வரும் பகுதி குளிரூட்டலின் போது சிதைந்துவிடும் எனவே நாம் செயல்முறையைச் செய்யும்போது நாம் அறிவியலை மனதில் கொள்ள வேண்டும் திடப்படுத்துதல் வீதம் shear rate என்பது gama டாட் equal to மைனஸ் dv dr shear stress என்பதை tau என்று வெளிப்படுத்தலாம் m என்பது ஓட்ட அடுக்கு மற்றும் phi என்பது திரவத்தன்மையைக் குறிக்கிறது பொருளின் பொதுவான ஓட்ட பண்புகள் மற்றும் நியூட்டனின் பண்பியல்பு லிருந்து அதன் விலகல் ஓட்டம் அடுக்கு m இல் பிரதிபலிக்கிறது அடுத்தது நிலை கட்டுப்பாடு நிலை கட்டுப்பாடு என்பது நீங்கள் x y சமதளப் பரப்பில் முனை நகர்த்துவது அல்லது x y சமதளப் பரப்பில் மேஜையை வலதுபுறமாக நகர்த்துவது எடுத்துக்காட்டாக வெளியேற்றும் தலை ஒரு வேகம் v இல் பெயரளவு x க்கு இணையாக நகர்கிறது என்றால் இந்த திசையும் பின்னர் ஒரு சரியான கோணத்தை விவரிக்க வேண்டும் இதனால் அது செங்குத்தாக y திசையில் அதே திசைவேக v இல் நகரும் எனவே வெளியேற்றும் தலை ஒரு வேகம் v உடன் நகர்கிது என்று நான் சொல்கிறேன் பெயரளவு அச்சு x க்கு இணையாக ஒரு வேகம் v உடன் நகரும் எனவே இது உங்கள் x விமானம் பின்னர் ஒரு சரியான கோணத்தை விவரிக்க வேண்டும் எனவே அது அதே திசையில் v செங்குத்தாக y திசையில் நகர முடியும் சரி ஒரு கட்டத்தில் உடனடி வேகம் பூஜ்ஜியத்தை எட்டும் ஏனென்றால் நீங்கள் ஒரு கோட்டை முழுவதுமாக வரைந்திருக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் நிறுத்துகிறீர்கள் பின்னர் நீங்கள் ஒரு வித்தியாசத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் எனவே அதைத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் சில சமயங்களில் உடனடி வேகம் பூஜ்ஜியத்தை எட்டும் அந்த நேரத்தில் வெளியேற்ற விகிதம் பூஜ்ஜியமாக இல்லாவிட்டால் இந்த வலது கோண அம்சத்தின் மூலையில் அதிகப்படியான பொருள் டெபாசிட் செய்யப்படும் நீங்கள் ஒரு a என்றால் இதுபோன்ற சில அம்சங்களை நீங்கள் உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த நேரத்தில் உங்களிடம் ஒரு பெரிய வைப்புத்தொகை இருக்கும் கிடைமட்ட சமதளப் பரப்பில் ஒரு இயந்திர வெளியேற்ற தலையை நகர்த்துவதற்கான தேவை என்பதால் பயன்படுத்த மிகவும் பொருத்தமான வழிமுறை நிலையான பிளானர் plotting முறை எனவே நிலையான பிளானர் plotting அமைப்பு இது பெல்ட் இயக்கப்படும் அல்லது முன்னணி திருகு போன்ற இரண்டு ஆர்த்தோகனல் ஏற்றப்பட்ட நேரியல் இயக்கி பொறிமுறையை உள்ளடக்கும் பொதுவாக அனைத்து எஃப் எம் செயல்பாட்டிலும் தீர்மானங்கள் அதிகமாக இல்லாத தீர்மானங்கள் குறைவாக இருக்கும் நாங்கள் பெல்ட் டிரைவைப் பயன்படுத்துகிறோம் தீர்மானங்கள் மிக அதிகமாக இருக்கும்போது நாம் முன்னணி திருகு பயன்படுத்துகிறோம் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் இது முனை விட்டம் சார்ந்தது முனை விட்டம் பெரிதாக இருக்கிறதா என்று பாருங்கள் நீங்கள் ஒரு முன்னணி திருகு வைக்கிறீர்கள் மிக உயர்ந்த துல்லியத்துடன் நீங்கள் வெளியேறுவது குறைந்த அம்சமாக இருக்கும் எனவே இந்த இருவருக்கும் இடையில் ஒரு பரிமாற்றம் இருக்க வேண்டும் சரி தேவை என்பது கிடைமட்ட சமதளப் பரப்பு ஒரு இயந்திர வெளியேற்ற தலையை நகர்த்துவதால் பயன்படுத்த மிகவும் பொருத்தமான வழிமுறை நிலையான பிளானர் plotting முறையாகும் சதி அமைப்பு ஒரு பெல்ட் டிரைவைப் பயன்படுத்துகிறது உங்களிடம் டைமர் pulley மற்றும் பெல்ட் டிரைவ் உள்ளது நிலை கட்டுப்பாடு இப்போது நாம் நகர்த்தப்பட்டோம் அடுத்த விஷயம் நிலை கட்டுப்பாடு வெளிப்புற நிரப்புதல் முறை மிக விரைவாக கட்டமைக்கப்படலாம் ஏனெனில் வெளிப்புறம் பகுதியின் வெளிப்புற அம்சத்தை குறிக்கிறது இது வடிவியல் துல்லியத்துடன் ஒத்துள்ளது எனவே நாங்கள் என்ன சொல்ல முயற்சிக்கிறோம் உங்களிடம் ஒரு அடுக்கு இருந்தது சரி இது ஒரு அடுக்கு மற்றும் இது உள் நிரப்புதல் இது வெளிப்புறம் மற்றும் இது உள் நிரப்புதல் சரி உள் நிரப்புதல் முறை எனவே இவை சாலைகள் நாங்கள் பேசியது இவை சாலைகள் மிக விரைவாக கட்டமைக்கப்படலாம் ஏனெனில் அவுட்லைன் சரியான தன்மையைக் குறிக்கிறது இதில் துல்லியமாக கட்டுப்படுத்தப்பட்டவர் யார் உள் உங்களால் முடிந்தால் பொருள் நிரப்ப எனவே உள் நிரப்பு முறையை மிக விரைவாக உருவாக்க முடியும் எந்த கட்டுப்பாடும் இல்லை ஏனெனில் வெளிப்புறம் பகுதியின் வெளிப்புற அம்சத்தை குறிக்கிறது இது வடிவியல் துல்லியத்துடன் ஒத்திருக்கிறது இந்த வெளி ஷெல் ஒரு கட்டுப்படுத்தும் பகுதியையும் குறிக்கிறது இது நிரப்பு பொருள் ஒட்டுமொத்த துல்லியத்தை பாதிக்காது ஒரு பொதுவான நிரப்பு pattern நைக் காணலாம் எனவே இது வெளிப்புற அம்சமாகும் இது நிரப்பு உள் நிரப்பு ஆகும் எனவே நாம் இங்கே காணலாம் இது ஒரு pattern இது ஒரு pattern மற்றும் இது ஒரு pattern இந்த மேல் ஒரு pattern ஒரு நிலை கட்டுப்பாடு ஒரு வெளியேற்ற அடிப்படையிலான முறையைப் பயன்படுத்தி ஒரு பொதுவான நிரப்பு முறை மூன்று நிலைகளில் உருவாக்கப்பட்டது ஒன்று செங்குத்து நிரப்புகிறது சரி மற்றொன்று நிரப்பு pattern ஒரு கோணத்தில் உள்ளது மூன்றாவது ஒரு கோணத்தில் உள்ளது எனவே இது ஒரு நேர் கோட்டில் உள்ளது அடுத்த முக்கிய அம்சம் பிணைப்பு நான் சொன்னது போல் நீக்கம் வரும் வெப்ப அடிப்படையிலான அமைப்பைப் பொறுத்தவரை பிணைப்பை ஏற்படுத்தும் அருகிலுள்ள அடுத்த மேற்பரப்பை செயல்படுத்த போதுமான எஞ்சிய வெப்ப ஆற்றல் இருக்க வேண்டும் எனவே உங்களிடம் ஒன்று உள்ளது உங்களிடம் இரண்டு உள்ளன எனவே நீங்கள் அதை வெப்பநிலையின் கீழ் பராமரிக்கிறீர்கள் இது ஒரு அறை வெப்பநிலை அறை எனவே செயல்படுத்த மற்றும் பிணைப்புக்கு போதுமானது மாற்றாக ஜெல்ட் அடிப்படையிலான அமைப்பில் புதிய பொருள் பிணைப்பு இருப்பதை உறுதிசெய்ய எஞ்சிய கரைப்பான் அல்லது வெளியேற்றப்பட்ட இழைகளில் ஈரமாக்கும் ஏஜென்ட் இருக்க வேண்டும் இது ஒரு பசை குச்சி காகிதத்தைப் போன்றது நீங்கள் மேலே பசை வைத்திருக்கிறீர்கள் பின்னர் உங்களிடம் ஒரு காகிதம் உள்ளது அந்த மாதிரி ஏதாவது வெளியேற்றப்பட்ட இழைகளில் ஈர தன்மை உள்ளது அதனால் அருகிலுள்ள பகுதியை பிணைக்கும் ஆற்றல் உள்ளது அந்தப்பகுதி ஏற்கனவே டெபாசிட் செய்யப்பட்ட பகுதியாகும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் எக்ஸ்ட்ரூஷன் head மூலம் பொருளுக்கு ஆற்றலின் அடிப்படையில் இந்த செயல்முறையை நாங்கள் காட்சிப்படுத்துகிறோம் போதுமான ஆற்றல் இல்லை என்றால் இப்பகுதி அழிக்கக்கூடும் ஆனால் புதிய மற்றும் முன்னர் டெபாசிட் செய்யப்பட்ட பொருட்களுக்கு இடையே ஒரு தனித்துவமான எல்லை இருக்கும் இந்த குறைபாடு நீக்கம் என அழைக்கப்படுகிறது இது முறிவு மேற்பரப்பைக் குறிக்கும் அங்கு பொருள் எளிதில் பிரிக்கப்படலாம் அதிக ஆற்றல் முந்தைய டெபாசிட் செய்யப்பட்ட பொருள் பாயக்கூடும் இதன் விளைவாக மோசமாக வரையறுக்கப்பட்ட பொருள் ஏற்படலாம் எனவே நீங்கள் வெப்பநிலையை மிக அதிகமாக செய்தால் இந்த ஓட்டம் விஸ்கோலாஸ்டிக்கிலும் இருக்கும் இந்த ஓட்டமும் விஸ்கோலாஸ்டிக் ஆக இருக்கும் எனவே அது மிகவும் மோசமான மேற்பரப்பாக இருக்கும் உங்களிடம் free hanging மேற்பரப்பு உள்ளது இந்த free hanging மேற்பரப்பு ஆதரிக்கப்பட வேண்டும் உதாரணமாக நீங்கள் இதை உருவாக்க விரும்பினால் இது போன்ற ஒரு பொருள் எனவே இந்த நபரை இங்கிருந்து ஆதரிக்க வேண்டும் இது துணைப் பொருள் என்று அழைக்கப்படுகிறது இது அசல் பொருளாக அதே போல் இருக்காது எனவே இதற்குள் நீங்கள் சாலைகள் மற்றும் இடங்களை வைத்திருப்பீர்கள் அது எதுவாக இருந்தாலும் pattern இது ஒரு நிரப்பு pattern துணை பொருள் அல்லது அமைப்பு அது எதுவாக இருந்தாலும் இறுதி தயாரிப்பில் பங்கு வகிக்காது அனைத்து ஆர் எம் அமைப்புகளும் ஃப்ரீஸ்டாண்டிங் மற்றும் அதிருப்தியை ஆதரிக்கும் வழிமுறையைக் கொண்டிருக்க வேண்டும் மேலும் இது துண்டிக்கப்பட்ட அம்சங்கள் மற்றும் புனையல் செயல்பாட்டின் போது பகுதியின் அனைத்து அம்சங்களையும் சரியான இடத்தில் வைத்திருத்தல் வேண்டும் எக்ஸ்ட்ரூஷன் அடிப்படையிலான அமைப்புடன் அத்தகைய அம்சங்களை ஆதரவின் கூடுதல் புனையல் மூலம் வைக்க வேண்டும் இரண்டு பொதுவான வடிவங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் ஒத்த பொருள் ஆதரவு அல்லது இரண்டாம் நிலை பொருள் ஆதரவு என்ன நடக்கும் பொருள் நிரப்பலின் அடர்த்தி குறைவாக இருக்கும் இதனால் அதை எளிதாக உடைக்க முடியும் இரண்டாம் நிலை ஆதரவு பொருளில் பொருளின் வலிமை குறைவாக இருக்கும் இங்கே இரண்டு முனைகள் உள்ளன நுழைய இரண்டு முனைகள் உள்ளன ஒரு எக்ஸ்ட்ரூஷன் அடிப்படையிலான அமைப்பு எளிமையான வழியில் கட்டப்பட்டால் அதற்கு ஒரே ஒரு வெளியேற்ற அறை மட்டுமே இருக்கும் இது ஒரு அறை மட்டுமே இருந்தால் பகுதியின் அதே பொருளைப் பயன்படுத்தி ஆதரவு வழங்கப்பட வேண்டும் ஆதரவு உருவாக்குதல் இதற்கு பாகங்கள் மற்றும் ஆதரவு கவனமாக வடிவமைக்கப்பட்டு ஒன்றுக்கொன்று பொறுத்து வைக்கப்பட வேண்டும் இதனால் அவை பிற்காலத்தில் பிரிக்கப்படலாம் இது துணை பொருள் மற்றும் அசல் பொருள் தொடர்ச்சியாக இருந்தால் அது மிகவும் கடினமாக இருக்கும் முன்பே குறிப்பிட்டுள்ளபடி அருகிலுள்ள பொருளுடன் தொடர்புடைய பகுதி பொருளின் வெப்பநிலையை சரிசெய்தல் முறிவு மேற்பரப்பு விளைவை ஏற்படுத்தும் இந்த முறிவு மேற்பரப்பை பகுதிப் பொருளிலிருந்து ஆதரவைப் பிரிப்பதற்கான வழிமுறையாகப் பயன்படுத்தலாம் எனவே நாங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறோம் பிளவு எளிதில் இருக்கக்கூடிய வகையில் ஒரு விரிசலை அல்லது பிளவுகளை உருவாக்க முயற்சிக்கிறோம் அதாவது விரிசலைத் தொடங்குவது இது நீங்கள் எளிதாக மேலும் பரவச்செய்யும் அது உடைந்து விடும் அது கீழே விழும் இந்த முறிவு மேற்பரப்பு பகுதியிலிருந்து ஆதரவைப் பிரிப்பதற்கான வழிமுறையாக பயன்படுத்தப்படலாம் இதை அடைய ஒரு சாத்தியமான வழி அடுக்கை பிரிக்கும் தூரத்தை மாற்றுவது பொருளை மேலே டெபாசிட் செய்யும் போது அடுக்கு தூரம் மாறுபடலாம் அதாவது நீங்கள் அடர்த்தியை மாற்றலாம் முறிவு நிகழ்வுகளின் விளைவாக கூடுதல் தூரம் ஆற்றல் பரிமாற்றத்தை போதுமான அளவில் பாதிக்கும் எனவே plotting மற்றும் பாதைக் கட்டுப்பாடு எனவே ஒரு பாதைக் கட்டுப்பாடு என்பது தொடக்கமும் நிறுத்தமும் ஆகும் இது தொடக்க நிறுத்தமாகும் எனவே நாம் அதை எப்படி செய்வது பின்னர் எப்படி திரும்பி வருவது பாம்பு pattern அல்லது நாம் இப்படித்தான் செல்கிறோம் இது ஆரம்பம் இது நிறுத்தம் எனவே இவை சில வடிவங்கள் plotting மற்றும் பாதை கட்டுப்பாடு எக்ஸ்ட்ரூஷன் அடிப்படையிலான இயந்திரங்கள் பெரும்பாலும் பொதுவான எஸ் எல் கோப்பு வடிவமைப்பைப் பயன்படுத்தி CAD அமைப்பிலிருந்து உள்ளீட்டை எடுக்கின்றன கோப்பு வடிவம் ஸ்லைஸ் profile ஐ எளிதில் பிரித்தெடுக்க உதவுகிறது ஒவ்வொரு துண்டுகளின் வெளிப்புறத்தையும் அடுக்கு துண்டு மூலம் அடுக்கையும் தருகிறது பெரும்பாலான கணினியைப் போலவே கட்டுப்பாட்டு மென்பொருளும் தீர்மானிக்க வேண்டும் வெளிப்புறத்துடன் பொருளை எவ்வாறு நிரப்புவது இந்த வகை முறைக்கு இது மிகவும் முக்கியமானது இந்த வகை முறைக்கு இது மிகவும் முக்கியமானது இருப்பினும் இங்கே வைப்பு பொருள் முன்பு காலியாக உள்ள இடத்தை நிரப்புகிறது ஏற்கெனவே தீட்டப்பட்ட பொருளை சமரசம் செய்யாமல் extrusion head க்கு நிரப்பு பொருளை அவுட்லைனுக்குள் டெபாசிட் செய்ய தெளிவான அணுகல் இருக்க வேண்டும் கூடுதலாக பொருள் அருகிலுள்ள பொருளுக்கு நெருக்கமாக போடப்படாவிட்டால் அது திறம்பட பிணைக்கப்படாது இதற்கு நேர்மாறாக லேசர் அடிப்படை அமைப்பு அனுமதிக்கக்கூடும் உண்மையில் பொதுவாக ஒரு ஸ்கேன் முதல் அடுத்த ஸ்கேன் வரை கணிசமான அளவு ஒன்றுடன் ஒன்று தேவைப்படுகிறது இதனால் தலையின் கூட்டு அல்லது சமமான நிகழ்வுகளை நிரப்புவதில்லை ஒரு இடம் மற்ற இடம் இது லேசர் இடமாகும் பகுதியின் துல்லியம் முதலில் அவுட்லைன் பொருளைத் திட்டமிடுவதன் மூலம் பராமரிக்கப்படுகிறது பின்னர் அது நிரப்புதல் பொருளுக்கு ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட பகுதியாக செயல்படும் எனவே வெளிப்புறம் நிரப்பப்படும் பின்னர் நீங்கள் உள் செல்லலாம் சீரற்ற பொருள் ஓட்டத்தை உறுதிப்படுத்த அவுட்லைன் பொதுவாக குறைந்த வேகத்துடன் திட்டமிடப்படும் எனவே இது மெதுவான ஓட்டம் சமதளப் பரப்பு மற்றும் எஸ் எல் கோப்பில் உள்ள முக்கோணங்களுக்கு இடையில் குறுக்குவெட்டுகளை பிரித்தெடுப்பதன் மூலம் அவுட்லைன் தீர்மானிக்கப்படுகிறது இந்த குறுக்குவெட்டுகள் பின்னர் கட்டளையிடப்படுகின்றன இதனால் அவை ஒவ்வொரு அவுட்லைனுக்கும் ஒரு முழுமையான தொடர்ச்சியான வளைவை உருவாக்க முடியும் இந்த வளைவுகளில் எத்தனை வேண்டுமானாலும் இருக்கலாம் அந்த குறுக்குவெட்டின் வடிவவியலைப் பொறுத்து ஒருவருக்கொருவர் தனித்தனியாக அல்லது கூட்டாக இருக்கலாம் எனவே நிரப்புதல் இந்த நிரப்புதலைப் பற்றி நாங்கள் அதிகம் பேசுகிறோம் இது உள்ளே நடக்கிறது எனவே அதிகபட்ச துல்லியமான வெளியேற்றப்பட்ட பொருள் இடதுபுறத்தில் காணப்படுகிறது மேலும் அதிகபட்ச வலிமை வலதுபுறத்தில் காணப்படுகிறது எனவே இது வெளிப்புற எல்லை இது உள் நிரப்பு எனவே நீங்கள் இங்கே பார்க்கலாம் அதிகபட்ச துல்லியம் எனவே நீங்கள் இதைக் காணலாம் இது இடது புறத்தில் உள்ளது மற்றும் இது தையல் எனவே நீங்கள் வெளிப்புறத்தைக் காணலாம் பின்னர் இது செய்யப்படுகிறது எனவே நாம் பார்க்க முடியும் உண்மையான கருவி பாதை இதுவாக இருக்கும் டெபாசிட் செய்யப்பட்ட பொருள் எல்லை இதுவாக இருக்கும் எனவே இது உங்களிடம் உள்ள கட்டர் போன்றது உங்கள் அரைக்கும் கட்டரில் நாங்கள் என்ன செய்கிறோம் கட்டர் சரி என்ற மையத்திற்கு முழு நிரலையும் எழுதுகிறோம் இது விட்டம் ஆஃப் செட் ஆகும் இது இங்கே அதே வழியில் உள்ளது நீங்கள் இந்த புள்ளியிடப்பட்ட வரிகளுக்கு நிரலை எழுதுகிறீர்கள் மேலும் உருவாக்கப்படுவது திடமான கோடுகளாக இருக்கும் எனவே plotting மற்றும் பாதைக் கட்டுப்பாடு வெளியேற்றத்தின் துல்லியமான கட்டுப்பாடு என்பது ஒரு சிக்கலான வர்த்தகமாகும் இது உங்கள் குறிப்பிடத்தக்க அளவுருக்கள் உள்ளீட்டு அழுத்தம் வெப்பநிலை முனை விட்டம் ஆகியவற்றைப் பொறுத்தது எனவே வெப்பநிலை மீண்டும் முனை வெப்பநிலை மற்றும் அறை வெப்பநிலை முனை மற்றும் அறை பொருள் பண்புகள் பாலிமர் படிக உருவமற்ற மற்றும் உங்களிடம் பகுதி படிக உள்ளது இந்த அனைத்துமே இயந்திர பண்புகள் ஸ்தூலமான பண்புகள் ஈர்ப்பு மற்றும் பிற காரணிகளின் வெப்பநிலை ஆகியவற்றில் நேரடி செல்வாக்கைக் கொண்டுள்ளது இவை சில முக்கிய அம்சங்கள் அவை plotting மற்றும் பாதை கட்டுப்பாட்டைப் பொறுத்தது உள்ளீட்டு அழுத்தம் கட்டமைக்கப்பட்ட போது இந்த மாறி தொடர்ந்து மாற்றப்படுகிறது ஏனெனில் இது மற்ற உள்ளீட்டு கட்டுப்பாட்டு அளவுருக்களுடன் இறுக்கமாக இணைக்கப்படுகிறது பொருளுக்கு பயன்படுத்தப்படும் உள்ளீட்டு அழுத்தத்தை மாற்றுவது அதனுடன் தொடர்புடைய வெளியீட்டு ஓட்ட விகிதம் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது பல பிற அளவுருக்கள் இருப்பினும் குறைந்த அளவிலான ஓட்டத்தையும் பாதிக்கிறது ஆனால் அழுத்தம் மிகவும் முக்கியமானது இதைத் தான் cake icing ல் பார்த்தோம் வெப்ப நிலை அறைக்குள் உருகுவதற்குள் ஒரு நிலையான வெப்பநிலையை பராமரிப்பது சிறந்த சூழ்நிலையாக இருக்கும் இருப்பினும் சிறிய ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாதவை மற்றும் ஓட்டம் பண்புகளில் மாற்றத்தை ஏற்படுத்தும் இது அடைப்பு காரணமாக இருக்கலாம் பொருள் பண்புகள் காரணமாக இருக்கலாம் ஒரு சிறிய ஏற்ற இறக்கங்கள் அல்லது வழங்கல் இருக்கலாம் வெப்பநிலை உணர்திறன் அறைக்குள் எங்காவது மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவே வெப்பநிலை மாறுபாட்டை ஈடுசெய்ய உள்ளீட்டு ஊட்ட அழுத்தத்திற்கான கட்டுப்பாட்டு மாதிரியில் ஒரு தளர்வான இணைந்த அளவுருவை சேர்க்கலாம் எனவே அடிப்படையில் நீங்கள் என்ன செய்ய முயற்சிக்கிறீர்கள் நாங்கள் ஒரு மூலத்தைச் சேர்க்க முயற்சிக்கிறோம் மேலும் ஒரு மூலத்தைச் சேர்க்கிறோம் இது வெப்பநிலையை பராமரிக்க முயற்சிக்கிறது வெப்பநிலை மாறுபாட்டைப் பராமரிக்கவும் சரி எனவே எங்களிடம் ஒரு கப்ளர் இருந்தது அல்லது இன்னும் ஒரு மடுவைச் சேர்க்கிறோம் அது எதுவாக இருந்தாலும் அல்லது உறுதிப்படுத்த ஒரு மூலத்தைச் சேர்க்கிறோம் வெப்பம் கட்டமைக்கப்படுவதால் அழுத்தம் சற்று குறைய வேண்டும் வெப்பம் கட்டமைக்கப்படுவதால் அழுத்தம் அவ்வாறு குறைய வேண்டும் நிலையான ஓட்டத்தை பராமரிக்க பி சற்று குறைய வேண்டும் ஏனென்றால் நீங்கள் அதிக அழுத்தத்தை கொடுத்தால் அதிக ஓட்ட விகிதம் இருக்கும் முனை விட்டம் ஒரு குறிப்பிட்ட கட்டமைப்பிற்கு முனை நிலையானது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம் ஆனால் பல எக்ஸ்ட்ரூடர் அடிப்படையிலான அமைப்புகள் ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய முனைகளை அனுமதிக்காது சந்தையில் மிகவும் அரிதாகவே ஒன்றுக்கொன்று மாறக்கூடிய முனைகளை கொடுக்கின்றன ஏனென்றால் நாம் விட்டம் மாற்ற முயற்சிக்கும்போது என்ன நடக்கிறது நீங்கள் முனைக்கு சரியாக பொருத்தவில்லை என்றால் நீங்கள் பகுதியை பெற இயலாது இதற்கு கொஞ்சம் நிபுணத்துவம் தேவை எனவே இது அனைத்தும் தனிப்பயனாக்கப்பட்டதாகும் பொருளின் பண்புகள் நான் உங்களுக்கு ஏராளமாகச் சொல்லியிருக்கிறேன் இதில் பாகுத்தன்மை தகவல் இருக்கும் இது முனை வழியாக பொருள் ஓட்டத்தைப் புரிந்துகொள்ள உதவும் பிசுபிசுப்பு ஓட்டம் க்ரீப் முதலியன கணிப்பது மிகவும் கடினம் என்பதால் துல்லியமான தொடக்க மற்றும் ஓட்டத்தை நிறுத்துவது மிகவும் கடினம் எனவே நீங்கள் இங்கே தொடங்குகிறீர்கள் நீங்கள் இங்கே தொடங்கும்போது அது அழுத்தம் வெப்பநிலையாக இருக்கும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் பின்னர் அது கீழே விழும் வரியுடன் மீண்டும் நீங்கள் பின்வாங்க வேண்டும் சரி இது ஆரம்பம் இது முடிவு திரும்பப் பெறுங்கள் எனவே இது மிகவும் கடினம் ஓட்டத்தைத் தொடங்குவது மற்றும் நிறுத்துவது கடினம் ஈர்ப்பு மற்றும் பிற காரணி அறைக்கு எந்த அழுத்தமும் பயன்படுத்தப்படாவிட்டால் அறைக்குள் உருகிய பொருளின் நிறை காரணமாக ஒரு அழுத்தம் தலையை ஏற்படுத்தும் என்பதால் பொருள் இன்னும் பாயும் எனவே புவியீர்ப்பு மூலம் அது கீழே விழுகிறது எடுத்துக்காட்டாக நீங்கள் மேலே மூட முயற்சிக்கும்போது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தால் நீங்கள் மூடிய பிறகு ஒன்று அல்லது இரண்டு சொட்டுகள் வெளியே வரும் அது அடிப்படையில் ஈர்ப்பு விசையால் தான் எனவே அறைக்கு எந்த அழுத்தமும் பயன்படுத்தப்படாவிட்டால் அது அறைக்குள் உருகிய பொருளின் நிறை காரணமாக பொருள் இன்னும் பாயும் இது முத்திரையிடப்பட்டால் அறைக்குள் வாயு அழுத்தம் கட்டப்படுவதால் இது அதிகரிக்கக்கூடும் உருகலின் மேற்பரப்பு பதற்றம் மற்றும் முனைகளின் உள் மேற்பரப்பின் இழுவை சக்தி இந்த விளைவைத் தடுக்கக்கூடும் எனவே ஈர்ப்பு ஓட்டத்தை நிறுத்துவதற்கு இந்த விஷயங்களை ஒரு நன்மையாகப் பயன்படுத்துகிறோம் பகுதிக்குள் கட்டப்பட்ட வெப்பநிலை பொருள் வெளியேற்றத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அனைத்து பகுதிகளும் குளிர்ந்து போகும் இருப்பினும் வெவ்வேறு வடிவியல் வெவ்வேறு விகிதங்களில் குளிர்ச்சியடையும் ஏனெனில் இது மேற்பரப்பு முதல் தொகுதி விகிதத்தைப் பொறுத்தது ஒரு பெரிய மேற்பரப்பு இருந்தால் மற்றும் உயரம் இருந்தால் இது உயரம் மற்றும் இது விட்டம் எனவே நான் இதை இப்படி வரையலாம் அதே பொருள் எனவே மேற்பரப்பு முதல் தொகுதி விகிதம் இங்கே அதிகமாக உள்ளது மேற்பரப்பு முதல் தொகுதி விகிதம் இங்கே குறைவாக உள்ளது எனவே அதைத்தான் நாங்கள் சொல்ல முயற்சிக்கிறோம் இருப்பினும் வெவ்வேறு வடிவியல் வெவ்வேறு விகிதங்களில் குளிர்ச்சியடையும் பெரிய பாரிய அமைப்பு அவற்றின் வெப்பத்தை நீண்ட நேரம் வைத்திருக்கும் வலது மேற்பரப்பு தொகுதி விகிதம் சிறிய சிறிய மெல்லிய பகுதிகளை விட மேற்பரப்பில் இருந்து தொகுதி விகிதத்தில் மாறுபடுவதால் இது சுற்றியுள்ள சூழலில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் இது இயந்திர கட்டுப்பாட்டையும் பாதிக்கலாம் எனவே இது வேகமாக குளிர்விக்கக்கூடும் அது மிக வேகமாக குளிர்ச்சியடையும் போது அது மிக வேகமாக சிதைந்துவிடும் எனவே அதைத்தான் இங்கே சொல்ல முயற்சிக்கிறோம் எனவே FDM இன் வரம்பு பொதுவாக அனைத்து முனைகளும் வட்டமானவை எனவே கூர்மையான வெளிப்புற மூலைகளை வரைய இயலாது எனவே இது போன்ற ஒரு முனை சுழற்சியை நாம் பெற முடியாது நாம் எப்போதுமே இதுபோன்ற சுழற்சியைப் பெறுகிறோம் எனவே இவை dead மையங்கள் அங்கு ஓட்டம் நடக்காது எனவே சதுர முனைகளுக்கு நாம் செல்ல மாட்டோம் Dead மையத்தின் காரணமாக உள் மூலைகள் மற்றும் விளிம்புகள் வட்டமிடுதலைக் காண்பிக்கும் உற்பத்தி செய்யப்படும் உண்மையான வடிவம் முனை முடுக்கம் மற்றும் வீழ்ச்சி பண்புகள் மற்றும் பொருளின் விஸ்கோலாஸ்டிக் பண்பு ஆகியவற்றைப் பொறுத்தது எம் அமைப்பின் வேகம் உள்ளீடு வீதம் மற்றும் plotting வேகத்தை நம்பியுள்ளது உள்ளீடு வீதமும் பொருள் வழங்குவதற்கான திறனைப் பொறுத்தது மேலும் திரவமாக்கும் பொருளை உருக்கி முனை வழியாக உள்ளிட முடியும் இவை அனைத்தும் வரம்புகள் ஆகும் திரவ ஓட்டம் பொருள் ஓட்ட விகிதத்தை அதிகரிக்க மாற்றியமைக்கப்பட்டால் பெரும்பாலும் அது வெகுஜன ஓட்டத்தில் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் எனவே தயவுசெய்து இவை எல்லாவற்றையும் ஒரு குறிப்பாக எடுத்துக்கொள்ளவும் இதையொட்டி extrusion head யை வேகமாக நகர்த்துவது மிகவும் கடினம் துல்லியமான இயக்கத்திற்கு plotting முறை பொதுவாக முன்னணி திருகு பயன்படுத்தி கட்டமைக்கப்படுகிறது இதுதான் நான் உங்களிடம் சொன்னேன் குறைந்த விலை அமைப்பு எப்போதும் பெல்ட்டைக் கொண்டிருக்கும் ஏனென்றால் இங்கே துல்லியம் இல்லை ஆனால் பெல்ட்டில் நெகிழ்வு அதை குறைவான துல்லியமாக்குகிறது மேலும் இது டிரைவ் மோட்டருக்கு குறைந்த முறுக்கு குறைப்பு ஆகும் மோட்டார் டிரைவ் அமைப்பின் வேகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முறை அதனுடன் தொடர்புடைய உராய்வைக் குறைப்பது எனவே நாங்கள் பாலிமர் டைமர் பெல்ட்களுக்குச் செல்கிறோம் காற்றின் ஒரு குஷனின் தலையை சறுக்குவதன் மூலம் காந்த சக்திக்கு எதிராக சமநிலையானது தலையை எஃகு தட்டுக்கு ஈர்ப்பதன் மூலம் உராய்வு கணிசமாகக் குறைக்கப்பட்டு head யை அதிக வேகத்தில் நகர்த்துவதை எளிதாக்குகிறது எனவே இது உராய்வைக் குறைப்பதாகும் எனவே ஆராய்ச்சி ஆய்வகங்களை இதுவரை முயற்சிக்காத ஒரு முறை ஒரு குறிப்பிட்ட கட்டமைக்கப்பட்ட மூலோபாயத்தின் பயன்பாடு ஆகும் இது மெல்லிய அடுக்குகளைப் பயன்படுத்துவதற்கான துல்லியத்துடன் தடிமனான அடுக்குகளைப் பயன்படுத்துவதன் மூலம் வேகத்தை சமப்படுத்த முயற்சிக்கிறது எனவே இது இன்னும் ஆராய்ச்சி ஆய்வகத்தில் உள்ளது சரி இங்குள்ள கருத்து என்னவென்றால் மெல்லிய அடுக்கு பகுதியின் வெளிப்புறத்தில் மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் பகுதியின் வெளிப்புறத்தில் மெல்லிய அடுக்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் எனவே பகுதியின் வெளிப்புறம் மெல்லிய அடுக்குகளுடன் கட்டப்படலாம் ஆனால் உட்புறத்தை தடிமனான அடுக்குகளுடன் விரைவாக உருவாக்க முடியும் சரி எனவே இப்போது கலைஞர்களின் நிலையை தற்போதைய நிலையில் அவர்கள் ஒரே சாலை விட்டம் சாலை அகலத்தைப் பயன்படுத்துகின்றனர் பெரும்பாலான எஃப் எம் இயந்திரங்கள் இரண்டு விலக்கு தலைகளைக் கொண்டிருப்பதால் ஒரு தலை தடிமனான முனை மற்றொன்று மெல்லியதாக இருக்கும் எனவே மாறுபட்ட விட்டம் முனை இந்த தடிமனான முனை ஆதரவை உருவாக்க பயன்படுத்தப்படலாம் மற்றும் வெளிப்புற ஆதரவுக்கு மெல்லியதாக இருக்கும் இருப்பினும் இரண்டு அடுக்கு தடிமன் இடையே சரியான பதிவைப் பராமரிப்பதில் உள்ள சிரமம் இந்த அணுகுமுறையை வணிக ரீதியாக அபிவிருத்தி செய்வதைத் தடுத்திருக்கலாம்